சொல்யூஷன் ஆப் ஷ்ரோடிங்கர் இக்வேஷன் பார் ய பார்ட்டிகில் இன் ய பைநைட் வெல் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டைத் தீர்த்து ஒரு செயல்பாட்டு ஆற்றலில் நகரும் துகள் இப்போது நான் வெவ்வேறு ஆற்றல்களுக்குச் செல்வேன் எனவே அடுத்த ஆற்றல் ஒரு வரையறுக்கப்பட்ட பெட்டியாக நாங்கள் கருதுகிறோம் இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த ஆற்றல் இந்த வடிவத்தில் ஒரு நீளம் L க்கு மேல் 0 ஆக இருக்கும் எனவே V 0 மற்றும் வெளியில் சில V0 க்கு சமமாக இருக்கும் எனவே இது வரையறுக்கப்பட்ட பெட்டி மற்றும் நீங்கள் இந்த உள்ளாற்றலில் நகரும் ஒரு துகளின் நிறை m இன் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை தீர்க்க விரும்புகிறீர்கள் இது நாம் ஏற்கனவே தீர்த்து வைத்துள்ள எல்லையற்ற பெட்டிக்கு முரணானது இது L நீளமுள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வெளியே செல்லக்கூடிய உள்ளாற்றல் இருந்தது எனவே இங்கே V என்பது 0 மற்றும் அதற்கு வெளியே இருந்தது எனவே அலை செயல்பாடு இந்த விளிம்புகளில் 0 ஆக எடுக்கப்பட்டது இதை நாம் x0 xL ஆக எடுத்துக் கொண்டபோது அலை செயல்பாடு எல்லை நிலையை திருப்திப்படுத்தியது அந்த 00 மற்றும் L என்பது 0 ஆகும் இந்த விஷயத்தில் ஐகேன் ஆற்றல் மதிப்புகள் பற்றி என்ன Enn222mL2 இருக்கும் இடப்பக்கத்தில் நான் எழுதுகின்ற ஆற்றல் சமநிலை மதிப்புகள் 0 மற்றும் L க்கு இடையில் உள்ள அலை செயல்பாடுகள் இதை ஒப்பிடும்போது இப்போது நாம் செய்திருப்பது பெட்டியின் உயரத்தை வரையறுக்கப்பட்டதாக எடுத்து தீர்வுகள் எவ்வாறு மாறுகின்றன ஆற்றலுக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே இந்த வரையறுக்கப்பட்ட அளவு பெட்டி 0 மற்றும் L ஆகியவற்றை நான் எடுக்கும்போது நான் அதை சமச்சீராக மாற்றினால் எனது வாழ்க்கையை எளிதாக்க முடியும் அதே பெட்டியை நான் 0 ஐ சுற்றி வைக்கப் போகிறேன் எனவே இது x0 மற்றும் அதைப் பற்றி சமச்சீராக வைக்கிறேன் எங்கும் வைத்திருப்பதை என்னால் தீர்க்க முடியும் ஆனால் இது தீர்வை எளிதாக்குகிறது தீர்வு இயற்கையானது செயல்பாடுகள் சரியாகவே இருக்கின்றன ஆற்றல் கணித ரீதியாக வாழ்க்கையை எளிதாக்குகிறது என்பதைத் தவிர ஆற்றல் சரியாகவே உள்ளது எனவே பெட்டி மைனஸ் L2 முதல் L2 வரை நீண்டுள்ளது மற்றும் இந்த பிராந்தியத்திற்கு வெளியே உயரம் V0 ஆகும் எனவே இதை கணித வடிவத்தில் Vx0 க்கு x க்கு L2 L2 மற்றும் V0 க்கு இடையில் xL2 க்கு இடையில் வைக்கிறேன் இடையில் ஒரு எல்லை உள்ளது நாங்கள் கட்டுப்பட்ட நிலைகளைத் தேடுகிறோம் எனவே நாங்கள் கட்டுப்பட்ட நிலைகளைத் தேடுகிறோம் இதன் பொருள் ψ→0 என்ற அலை செயல்பாடு x→±∞ ஆகும் எனவே xL2 பிராந்தியங்களில் அலை செயல்பாடு x இன் செயல்பாடாக சிதைக்க வேண்டும் எனவே ஷ்ரோடிங்கர் சமன்பாடுகளை எழுதும் இடத்தில் இதை இப்போது தீர்ப்போம் எனவே இங்கே இருக்கின்ற என்னுடைய ஆற்றலை மீண்டும் எழுதுகிறேன் அங்கே இருக்கின்ற x0 L2 L2 ஷ்ரோடிங்கர் சமன்பாடு 22md2dx2VxψEψ என்பது x காக இடையில் உள்ள L2 முதல் L2க்கு 22mEψஆக மாறுகிறது மற்றும் xL2 க்கு சமன்பாடு 22mψ0 ஆக மாறுகிறது அடையாளத்தை இவ்வாறு மாற்றுவதன் மூலம் இரண்டாவது சமன்பாட்டை என்னால் எழுத முடியும் 2m2ψ0 இப்போது V0E என்றால் ψ என்பது e2m2V0 Ex என்ற வடிவத்தில் உள்ளது எனவே இது x0 க்கு மைனஸ் அடையாளத்தைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் அலை செயல்பாட்டை சிதைக்க முடியும் e2m2V0 Ex இல் பிளஸ் அடையாளத்தைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் எதிர்மறை அடையாளத்தில் x0 க்கு நான் x ∞ நோக்கிச் செல்லும்போது அலை செயல்பாடு சிதைவடையச் செய்யலாம் எனவே பிணைக்கப்பட்ட நிலைக்கு V0E இல்லையெனில் நிலை பிணைக்கப்படாது EV0 என்றால் அதிவேக சக்தியில் ஒரு i வரும் என்பதையும் அது L2 அல்லது L2 பகுதிகளுக்கு வெளியே தீர்வை ஊசலாடும் என்பதையும் நீங்கள் காணலாம் அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படாத கட்டுப்படுத்தப்பட்ட நிலை எனவே பிணைக்கப்பட்ட நிலைக்கு V0E எனவே இப்போது நம்மிடம் என்ன இருக்கிறது வரையறுக்கப்பட்ட உயரம் கொண்ட இந்த பெட்டி எங்களிடம் உள்ளது V0 ஆற்றல் ஒரு எல்லைக்குட்பட்ட நிலைக்கு இடையில் எங்காவது இருக்க வேண்டும் அதற்காக அலை செயல்பாடு இந்த பக்கத்தில் சிதைந்து இந்த பக்கத்தில் சிதைகிறது வலது பக்கத்தில் அலை செயல்பாடு இடது புறத்தில் e 2m2V0 Ex ஆகவும் அலை செயல்பாடு e2m2V0 Ex ஆகவும் செல்கிறது இடையில் அது ஒரு நேரியல் கலவையாக இருக்கும் எனவே x என்பதை xL2 க்கான சில Ae 2m2V0 Ex என நாம் எழுதலாம் L2 ஐ விட சில Be2m2V0 Ex க்கு சமம் மற்றும் ஒரு நேரியல் சேர்க்கை கூட்டுத்தொகை CexDe x வர்க்க மூலத்தின் கீழ் x x இடையில் L2 முதல் L2 வரை வர்க்க மூலத்தில் என்ன இருக்கிறது இப்போது நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்கலாம் ஏன் கட்டுப்படுத்தப்பட்ட நிலைக்கு E0 சாத்தியமில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் அதை வைத்திருக்க முடியும் ஏன் என்னிடம் அது இருக்க முடியாது இந்த கேள்விக்கு நீங்களே பதிலளிக்க அனுமதிக்கிறேன் ஒரு எளிய வழியில் E0 என்றால் நீங்கள் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாது எனவே நீங்கள் சிந்திக்க நான் அதை விட்டு விடுகிறேன் எனவே என்னிடம் உள்ளது எனவே xL2 பிராந்தியத்திற்கான தீர்வை நாங்கள் தீர்மானித்துள்ளோம் மேலும் தீர்வு என்பது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலை ஆற்றலாக இருக்க வேண்டும் EV0 வலது புறத்தில் தீர்வு சிதைந்துவிட வேண்டும் அதை மேல் பக்கத்தில் காண்பிக்கிறேன் வலது புறத்தில்x என்பது L2 ஐ விட அதிகமாக இருந்தால் தீர்வு சிதைந்து போக வேண்டும் ஏனெனில் என்பது 0 க்கு தொலைதூரத்தில் செல்லும் இடது புறத்தில் தீர்வும் சிதைவடைய வேண்டும் இங்கே e 2m2V0 Ex ஆகவும் இடது புறத்தில் தீர்வு 2m2V0 Exஆகவும் சிதைகிறது இடையில் என்ன இடையில் என்ன தீர்வு அதில் கவனம் செலுத்துவோம் எனவே இடையில் எனக்கு மைனஸ் 22md2dx2 இருந்தது மற்றும் உள்ளாற்றல் 0 மற்றும் எனக்கு 0 Ex0 அல்லது 2m2Eψ0 உள்ளது இப்போது நான் E ஐ 0 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்றும் அது கட்டுப்படுத்தப்பட்ட நிலைக்கு 0 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறேன் E0சாத்தியமில்லை என்பதே நான் உங்களிடம் விட்டுச் செல்லும் கேள்வி நீங்கள் சமன்பாட்டின் தீர்வைக் கவனித்து அலை செயல்பாட்டால் திருப்தி அடைய வேண்டிய நிலைமைகளை பூர்த்தி செய்ய முயற்சித்தீர்கள் ஏன் E0 சாத்தியமில்லை என்று நீங்கள் நன்றாகச் சொல்வீர்கள் தற்போதைக்கு நாம் அந்தV0E0 ஐ ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலைக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த சமன்பாட்டிற்கான ψ ei2mE2x அல்லது e i2mE2x ஆக இருக்கும் என்பது உடனடியாக தீர்வு தெளிவாகிறது இதை நான் உண்மையான வடிவத்தில் எழுதலாம் cos 2mE2xஅல்லது sin 2mE2x என்பது ei2mE2x மற்றும் e i2mE2x மற்றும் மற்றும் ஆகியவற்றின் நேரியல் கலவையாகும் இது ஒரு நேரியல் கலவையாகும் மற்றும் இடையில் மைனஸ் அடையாளம் எனவே நான் அதை எந்த வகையிலும் எழுத முடியும் எனவே இது எனது ψ இப்போது எல்லா பிராந்தியங்களிலும் தீர்வைக் கண்டேன் எனவே இதை எழுதுவோம் xL2 க்கான xAe2m2x சில Be √x க்கு சமம் அதே விஷயம் x xL2 மேலும் xL2 க்கான Ccos 2mE2x Dsin 2mE2xஎன்ற நேரியல் கலவையாக இருக்கலாம் அதனை நான் மீண்டும் எழுதுகிறேன் எனவே இப்போது பெட்டியின் மையத்துடன் x 0 மற்றும் ஒரு பெட்டியில் இந்த துகள் L2 மற்றும் L2 இல் கிடக்கும் விளிம்புகள் எனக்கு xAe உள்ளன இதை αx ஆக முயற்சிக்கிறேன்x0க்கு αx என்பது x0 க்கு Beαx க்கு சமம் இங்கு α2m2 இது x க்கான Ccos βx Dsin βx க்கு சமம் L2 இது 0 அல்ல இது L2 L2xL2ஐ விட பெரியது இவைதான் தீர்வுகள் இப்போது வெவ்வேறு புள்ளிகளில் எல்லைகளை பொருத்துவதன் மூலம் நான் A B C மற்றும் D ஆகியவற்றைக் காணலாம் ஆனால் என்னால் சிறப்பாகச் செய்ய முடியும் இப்போது ψ என்பது அல்லது ψ க்கு சமமாக இருக்கும் என்ற உண்மையைப் பயன்படுத்தி நான் உண்மையில் A B க்கு இடையிலான உறவை உடனடியாகக் கண்டுபிடிக்க முடியும் எல்லைகளை பொருத்துவதன் மூலம் நான் முன்பு கூறியது போல் என்னால் செய்ய முடியும் அதே பதிலைப் பெறுவேன் இப்போது x0 இல் மையப்படுத்தப்பட்ட விதத்தில் ஆற்றலை மாற்றுவதன் மூலம் மற்றும் ஆற்றல் சமச்சீராக மாறும் நான் சில இயற்கணிதம் தேவையற்ற கணித படிகளை குறைக்க முடியும் எனவே இது உடனடியாக ABஅல்லது A B என்று என்னிடம் கூறுகிறது AB எனக்கு சமச்சீர் தரும் அதாவது xψ மற்றொன்று எனக்கு எதிர்ப்பு சமச்சீர் கொடுக்கும் x ψ எனவே ஒரு நேரத்தில் அவற்றை மையமாகக் கொள்வோம் எனவே A B ஐ எடுத்துக் கொள்வோம் அதாவது நான் சமச்சீர் எடுத்துக்கொள்கிறேன் எனவே எனக்கு xL2 க்கு x Ae αxxAe αx உள்ளது x L2 க்கு Aeαx க்கு சமம் α2m2 மற்றும் அதற்கு சமம் இப்போது சமச்சீர் தீர்வுக்கான Ccos βx Dsin βx கொண்ட கலவையைப் பார்ப்போம் இரண்டிற்கும் இடையே சமச்சீராக இருக்கும் ஒரே செயல்பாடு கொசைன் எனவே இது சில கொசைன் C×cos βxஅல்லது|x|L2 β2mE2 ஆக இருக்கும் E 0 என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எதிர்ப்பு சமச்சீர் அலை செயல்பாடு பற்றி எப்படி எனவே எதிர்ப்பு சமச்சீர் அலை செயல்பாட்டிற்கு எழுதுவோம் அதற்காக நான் A B ஆகப் போகிறேன் எனவே ψ என்பது xL2 க்கு Ae αx ஆக இருக்கும் xL2 க்கு Aeαx ஆக இருக்கும் மேலும் xL2 க்கு சில நிலையான Dsin βx ஆக இருக்கும் ஏனெனில் sin என்பது ஒரு சமச்சீர் எதிர்ப்பு அலை x0 ஐச் சுற்றி செயல்படுகிறது இப்போது சமன்பாடுகளைத் தீர்த்து நமது பதில்களைப் பெறுவோம் எனவே நான் முதலில் சமச்சீர்கருதுவேன் அலை செயல்பாடு சமச்சீர் என்பதால் நான் ஒரு பக்கத்தில் மட்டுமே நிலைமைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் மறுபக்கம் தானாகவே திருப்தி அடையும் எனவே இது கொசைன் செயல்பாடு இதை நான் திட்டவட்டமாகக் காண்பிக்கிறேன் எனவே இது மையத்தில் அசைக்க முடியாததாக இருக்கும் மேலும் நீங்கள் தொலைவில் செல்லும்போது சிதைந்துவிடும் இது மற்ற வழி செயல்பாடு குறைவாக இருக்கும் இது இப்படி இருக்கக்கூடும் இவை எல்லைகள் இது இப்படி இருக்கக்கூடும் ஆனால் சமச்சீர் மற்றும் இது உங்களுடைய கலவையாகும் இப்போது எல்லையற்ற பெட்டியுடன் ஒப்பிடும்போது இந்த அலை செயல்பாடு பரவுகிறது எனவே இதை எழுதுகிறேன் எல்லையற்ற பெட்டி அலை செயல்பாட்டுடன் ஒப்பிடும்போது அலை செயல்பாடு பரவுகிறது பச்சை நிறத்தால் நான் காண்பிக்கும் எல்லையற்ற பெட்டி அலை செயல்பாடு இங்கே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இது மேலும் பரவினால் இங்கே இது அதிகமாக பரவுகிறது அதாவது தற்போதைய சிக்கலுக்கு x எனவே எல்லையற்ற பெட்டிக்கு வரையறுக்கப்பட்ட பெட்டியை x ஐ விட அதிகமாக உள்ளது இதன் பொருள் வரையறுக்கப்பட்ட பெட்டிக்கான p என்பது நிச்சயமற்ற பாதுகாப்பு பெட்டியால் எல்லையற்ற பெட்டிக்கு p ஐ விட குறைவாக உள்ளது இது உடனடியாக வரையறுக்கப்பட்ட பெட்டிக்கான Ekinetic என்பது எல்லையற்ற பெட்டியின் Ekinetic இயக்க ஆற்றலைக் காட்டிலும் குறைவாக இருப்பதைக் குறிக்கிறது பெரும்பான்மையான ஆற்றல் இயக்கவியல் என்பதால் இப்போது ஆற்றல் கொஞ்சம் குறைகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது நிச்சயமற்ற கொள்கையின் வெளிப்பாடு இப்போது ஆற்றலை எவ்வாறு தீர்மானிப்பது எனவே ஆற்றல் எல்லை நிலைகளால் தீர்மானிக்கப்படுகிறது →0 என்பதை நாங்கள் ஏற்கனவே சோதித்தோம் இது ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள ஒரே எல்லை நிபந்தனை என்னவென்றால் அலை செயல்பாடு மற்றும் எல்லையில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே இதன் அர்த்தம் என்ன அதாவது இந்த வரையறுக்கப்பட்ட பெட்டியில் எல்லைகள் எங்கே எல்லைகள் xL2 அல்லது L2இல் உள்ளன எனவே நான் ஒரு பக்கத்தில் புள்ளியை திருப்திப்படுத்தினால் மறுபக்கம் தானாகவே திருப்தி அடைகிறது ஏனெனில் அலை செயல்பாட்டின் சமச்சீர் மற்றும் எதிர்ப்பு சமச்சீர் தன்மை காரணமாக நாம் ஏற்கனவே கவனித்துள்ளோம் எனவே xL2 இன் L2 தீர்வு இருந்து L2 xL2 தீர்வுக்கு L2க்கு சமமாக இருக்கும் அந்த செயல்பாடுகளை வைப்போம் எனவே நான் Ccos βL2 Ae αL2 இது எனது சமன்பாடு எண் 1 மேலும்xL2 க்கான செயல்பாட்டிற்காக L2 கணக்கிடப்படப் போகிறேன் மேலும் அது என்னிடம் சொல்கிறது Cβsin βL2 αAe αL2 அது எனது சமன்பாடு எண் 2 மேலும் இந்த இரண்டு சமன்பாடுகளும் எனக்கு ஆற்றலைக் கொடுக்க போதுமானவை எனவே இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்ப்போம் எங்களிடம் Ccos βL2 Ae αL2 மற்றும் எனக்கு βCsin βL2 αAe αL2இருக்கும் எல்லை நிபந்தனைகள் இந்த மைனஸ் அடையாளத்தை நான் இங்கே கவனித்துக் கொள்ள முடியும் எனவே இது சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 இப்போது நீங்கள் A αL2 க்கு மாற்றாக இருந்தால் இது αCcos βL2 ஆக மாறுகிறது எனவே எனக்கு βCsin βL2 αCcos βL2 உள்ளது C இரண்டு பக்கங்களிலிருந்தும் ரத்துசெய்கிறது மற்றும் எனக்கு tan βL2 உள்ளது இவ்வாறு எல்லை நிபந்தனைகளிலிருந்து எழும் நிலை முழு விஷயத்தையும் அழகாக மாற்றுவதற்கு இருபுறமும் L2 ஆல் பெருக்கட்டும் βL2tan βL2 αL2 இந்த கட்டத்தில் என்ன மற்றும் என்ன என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் α2m2 மற்றும் β2mE2 மற்றும் E0 இந்த βL2 சில செயல்பாட்டை X tan X சமமாக அழைக்கிறேன் இதை நான் Y என்று அழைக்கிறேன் இது ஆற்றல்களைப் பெற நாம் தீர்க்க வேண்டிய சமன்பாடு இதை எவ்வாறு தீர்ப்பது எனவே தீர்வின் தன்மையைப் புரிந்து கொள்ள X tan XY சமன்பாட்டை வரைபடமாகப் பார்ப்போம் இப்போது XαL2 இது2m2 L2 ஆகும் எனவே X2L222mV02 2mE22mV02L22 ஒரு L2 உள்ளது இது L222mV02 Y2ஆக இருக்கும் எனவே X2Y2 இந்த மாறிலி 2mV02L22 ஆகும் எனவே வரைபட ரீதியாக நான் X க்கு எதிராக Y ஐ குறியீட விரும்பினால் இது 2 ஆக இருக்கட்டும் இந்த வரைபடத்தை Xtan X ஆக வைத்திருக்கிறேன் என்னிடம் X0 Y0 X2Y2 சில மாறிலிகளுக்கு சமம் இது 2mV02L22 ஆகும் எனவே X க்கு எதிராக Y இந்த வரைபடத்தைப் போல் தெரிகிறது இது X2Y2மாறிலிக்கு சமம் குறுக்கு வெட்டு எனக்கு தீர்வு தருகிறது எனவே தீர்வு இந்த குறிப்பிட்ட X அதை X0 என்று அழைப்போம் அடுத்த வளைவு இதுபோல் இருக்கும் எதிர்மறை பக்கம் கணக்கிடப்படவில்லை எனவே இது வெளியேறியது X மற்றும் Y என்பது 0 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பதால் இது கணக்கிடப்படவில்லை எனவே இப்போது ஒரு தீர்வு நிச்சயமாக உத்தரவாதம் அளிக்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே Xtan X Y க்கான ஒரு தீர்வு திட்டவட்டமானது இது எப்போதும் இருக்கப் போகிறது ஏனெனில் பச்சை வளைவு xtan x என்பது 0 வழியாக செல்கிறது மற்றும் வட்டம் எப்போதும் அதை வெட்டப் போகிறது எனவே இதன் பொருள் குறைந்தது ஒரு கட்டுப்பட்ட நிலையாக எப்போதும் இருக்கப் போகிறது நீங்கள் V0மற்றும் L22 ஐ அதிகரித்தால் எனக்கு பெரிய மற்றும் பெரிய வட்டம் கிடைக்கும் எனவே நான் V0L24 ஐ பெரிதாகவும் மேலும் பெரியதாகவும் மாற்றினால் நான் இரண்டாவது நிலையைப் பெறலாம் ஆனால் அதற்கு V0 பெரியதாக இருக்க வேண்டும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை L2 பெரியதாக இருக்கலாம் அல்லது V0L22 சேர்க்கை பெரியதாகவும் மேலும் பெரியதாகவும் இருக்க வேண்டும் எனவே நான் தீர்வைப் பார்க்கும்போது நாம் முடிவு செய்வது இதுதான் முதல் மற்றொன்று இல் இருந்து தொடங்குகிறது நான் y ஐ x இன் செயல்பாடாகப் பார்த்தால் இந்த தீர்வு சமச்சீர் தீர்வாக இருந்தால் மட்டுமே மற்ற தீர்வு வரும் என்று உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது V0L24 அல்லது V0L2 பெரியதாக இருந்தால் எனவே சில நேரங்களில் நீங்கள் V0L2 உள்ளாற்றலின் வலிமையை அளவிடுகிறது என்றும் கூறுவீர்கள் எனவே குவாண்டம் இயக்கவியலில் உள்ளாற்றலின் வலிமை அதன் உயரத்தை மட்டுமல்ல அது எவ்வளவு தூரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதையும் பொறுத்தது இது அர்த்தமுள்ளதாக இருப்பதால் உள்ளாற்றல் சுவர்களின் சுவர்கள் மேலும் பெரியதாக மாறும் மற்றும் இயக்க ஆற்றல் சிறியதாக மாறப் போகிறது எனவே அவை மேலும் பிணைக்கப்பட்ட நிலைகளாக இருக்கும் ஏனென்றால் அதே ஆற்றல் இப்போது அதிலேயே அல்லது அதிக நிலைகளுக்குள் ஆதரிக்க முடியும் ஏனெனில் அவைகளுக்கு குறைந்த இயக்க ஆற்றல் உள்ளன இப்போது எதிர்ப்பு சமச்சீர் அலை செயல்பாடு பற்றி எப்படி இந்த வழக்கில் xψ நினைவில் கொள்ளுங்கள் எனவே இந்த விஷயத்தில் நான் xL2 க்கு xA e αx ஐப் பெறப்போகிறேன் இது xL2 க்கு A eαx ஆக இருக்கும் மேலும் சில நிலையான C அல்லது D ஆக இருக்கப்போகிறது இதை நான் xL2 க்கு sin βx என்று அழைக்கிறேன் இப்போது தீர்வின் தன்மை மாறுகிறது மற்றும் எல்லையில் xL2 நான் அலை செயல்பாட்டை பொருத்தினால் அதன் வழித்தோன்றல் மீண்டும் நான் ஆற்றலைப் பெறப் போகிறேன் எனவே எனக்கு xA e αx xL2 உள்ளது இது xL2க்கான சில Csin βx க்கு சமம் எனவே L2 தொடர்ச்சியாக இருப்பது ஒரு A e αL2Csin βL2 ஐ குறிக்கிறது மற்றும் L2 தொடர்ச்சியாக இருப்பது A e αL2C βcos βL2 என்பதைக் குறிக்கிறது இது சமன்பாடு 1 இது சமன்பாடு 2 ஆகும் இந்த நேரத்தில் நீங்கள் இரண்டு சமன்பாடுகளையும் இணைக்கும்போது Xcot X Y மீண்டும் அங்கே முந்தையதைப் போல XβL2 மற்றும் YαL2 மைனஸ் Xcot X Y என்ற இந்த சமன்பாட்டின் தீர்வையும் நாம் முன்புtan X Y செய்ததைப் போலவே வரைபட ரீதியாகவும் பெறலாம் அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே நான் Xtan X ஐ நிகழ்வுக்கோப்பு செய்தால் இது X2 இல் வீசுவதைப் போலவே திட்டவட்டமாகப் போகிறது இது X ஆகும் Xcot X இந்த கட்டத்தில் 0 ஆக இருக்கும் எனவே இது X tan X Xcot X இதுபோன்று சென்று Xπ இல் பெரிதாகிறது இங்கிருந்து மீண்டும் எனக்கு Xtan Xகிடைக்கும் இது Xcot X ஆகும் X இன் செயல்பாடாக Y எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இது எனது Y இது X Y என்பது X இன் செயல்பாடு வட்டங்களால் வழங்கப்படுகிறது எனவே குறுக்குவெட்டுகள் எனக்கு தீர்வுகளைத் தருகின்றன எனவே ஒரு தீர்வு எப்போதும் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது எனவே நாம் முன்பு கருத்து தெரிவித்ததைப் போல ஒரு சமச்சீர் தீர்வு எப்போதும் உத்தரவாதம் அளிப்பதாக முடிவு செய்வோம் எவ்வாறாயினும் நாம் முன்னர் V0L2 என வரையறுக்கப்பட்ட உள்ளாற்றலின் வலிமை இன்னும் கூடுதலான நிலைகள் விரும்பினால் அதிகரிக்க வேண்டும் எனவே X2Y22m2 V0L24 க்கான சமன்பாட்டை நினைவில் கொள்க V0L24 பெரியதாகி மேலும் பெரியதாகிவிட்டால் இந்த சிவப்பு வட்டங்களின் ஆரம் பெரிதாகி மேலும் பெரிய நிலைகள் வரும் முதல் நிலை சமச்சீர் என்பதைக் கவனியுங்கள் பின்னர் எனக்கு ஒரு சமச்சீர் எதிர்ப்பு நிலை கிடைக்கிறது பின்னர் நான் மீண்டும் ஒரு சமச்சீர் நிலையைப் பெறுகிறேன் அடுத்தது சமச்சீர் எதிர்ப்பு ஆகும் எனவே நிலைகள் குறைந்த ஆற்றலில் சமச்சீர் இடையே புரட்டுகின்றன அடுத்தது உயர் சமச்சீர் எதிர்ப்பு அடுத்த உயர் மீண்டும் சமச்சீர் மற்றும் பல அடுத்த இரண்டு நிலைகளுக்கு இரண்டு எல்லைகள் இருப்பதற்கு எனக்கு தேவையான குறைந்தபட்ச வலிமை என்ன எனவே அதற்காக வட்டத்தின் ஆரம் X2Y2இன்னும் ஒரு நிலைக்கு கட்டுப்பட 2 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் 2m2 V0L24என்பது 24 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் அல்லது V0L2 என்பது 222m விட அதிகமாக இருக்க வேண்டும் அந்த சூழ்நிலையில் அப்படி இருந்தால் எனக்கு இரண்டு கட்டுப்பட்ட நிலைகள் இருக்கும் நான் அதை பெரிதாக மாற்றினால் மேலும் மேலும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலைகள் வரும் எனவே இந்த விஷயத்தில் நாம் என்ன சொல்ல முடியும் என்றால் ஒரு ஸ்கொயர் வெல் உள்ளாற்றல் அல்லது வரையறுக்கப்பட்ட சரியான உள்ளாற்றல் ஒரு கட்டுப்பட்ட நிலை எப்போதும் ஆற்றலின் வலிமையைக் கொண்டுள்ளது V0L2 வழங்கிய இதை எழுதுவோம் மேலும் மேலும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலைகள் தோன்றும் எனவே இந்த விரிவுரையை முடிக்க 1D இல் வரையறுக்கப்பட்ட சரியான திறனில் நகரும் ஒரு துகள் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை நாங்கள் தீர்த்துள்ளோம் இரண்டாவது அத்தகைய ஆற்றலில் ஒரு பிணைக்கப்பட்ட நிலை எப்போதும் இருக்கும் மற்றும் வலிமை V0L2 பெரிதாக மாறுவது சமச்சீர் எதிர்ப்பு சமச்சீர் சமச்சீர் எதிர்ப்பு சமச்சீர் வரிசையுடன் அதிக பிணைப்பு நிலையை அளிக்கிறது எனவே இதை நாங்கள் இங்கே நிறுத்துகிறோம் அடுத்த விரிவுரையில் எண் நுட்பங்களைப் பயன்படுத்தி மிகவும் சிக்கலான ஆற்றல்களுக்கு ஒரு d ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை எவ்வாறு தீர்ப்பது என்பதை இப்போது செய்யப்போகிறோம்